என் பி டெல் ஆன்லைன் சான்றளிப்பு பயிற்சியின் பயோரியாக்டர்ஸ் பற்றிய சொற்பொழிவு எண் 6 க்கு உங்களை வரவேற்கிறோம் போன சொற்பொழிவில் என்சைம் இயக்கவியல் பற்றி பார்த்தோம் பிறகு மைக்கேலிஸ் மென்டென் என்சைம் இயக்கவியல் இன் செயல்திறனை வருவித்தோம் பிறகு ஒரு பயிற்சி வினா 2 1 உங்களுக்கு கொடுக்கப்பட்டது இந்த சொற்பொழிவில் இந்த வினாவிற்கு தீர்வு காண்போம் அந்த வினாவை மீண்டும் படிப்போம் உங்கள் திரையில் காண்பிக்கிறேன் ஒரு தொழிற்சாலை விஞ்ஞானி எவ்வாறு புதிய முறை வைத்து வளர்ச்சியின் போது செல்களின் கல்ச்சர்களினால் உருவாகும் நச்சை வெளியேற்றலாம் என்று ஆராய்ந்து கொண்டிருக்கிறார் அவர் குறிக்கோள் செல்களின் விளைச்சலைப் பெருக்கி நச்சுத் தன்மையை குறைத்து வளர்ச்சி திரவியத்தை மீண்டும் பயன்படுத்த வேண்டும் இதில் உருவாகும் நச்சு அதன் கன்சன்ட்ரேஷன் 7 5 மில்லிமோலார் கீழ் இருந்தால் செல்களின் வளர்ச்சியை பாதிப்பதில்லை இவர் ஆராயும் இந்த நச்சு நச்சு X என்சைம் E ஆல் முறிக்கப்படும் இந்த முறிவை 30 டிகிரி சென்டிகிரேட் 7 2 பி எச் இல் பேட்ச் நிலையில் ஆராயப்பட்டு கீழ்க்கண்ட தகவல் சேகரிக்கப்பட்டது எக்ஸின் நேரத்துடன் கிடைக்கும் நேரத்தை சார்ந்த வேறுபாடு இது இந்த கேள்வியின் முதல் பாகம் பாகம் a இந்த என்சைம் முறிவிற்கு மைக்கேலிஸ் மென்டென் அளவுகோல்கள் ஐ உறுதி செய்யுங்கள் இதன் இரண்டாம் பாகம் பாகம் b ஒட்டுமொத்த என்சைம் கன்சன்ட்ரேஷன் மூன்று மடங்காக ஆனால் திரவியத்தில் அதாவது மீடியம் மில் நச்சு X இன் அளவு 30 நிமிடத்திற்கு பிறகு எவ்வளவு இருக்கும் இதுதான் நாம் பார்த்த வினா இனி இந்த வினாவிற்கு நாம் தீர்வு காண்போம் நம் முதல் கேள்வி எப்பொழுதும் போல நமக்கு என்ன தேவை பாகம் a மைக்கேலிஸ் மென்டென் அளவுகோல்கள் vm மற்றும் Km என்பதை நாம் அறிவோம் மைக்கேலிஸ் மென்டென் ஈக்குவேஷன் என்பது vvmSKmS இதில் கன்சன்ட்ரேஷன் ஐ குறிக்கும் சதுர அடைப்பு குறிகளை எடுத்து விட்டேன் ஒவ்வொரு முறையும் அதை எழுதுவது கடினமாக உள்ளது ஆனால் இதுவும் கன்சன்ட்ரேஷன் ஐ தான் குறிக்கும் எனவே இனி நாம் நம் பாடத்தில் இவ்வாறு குறிக்கலாம் நமக்கு என்ன தெரியும் அல்லது என்ன கொடுக்கப்பட்டுள்ளது நஞ்சின் கன்சன்ட்ரேஷன் நேரத்தை சார்ந்து உள்ள தகவல் நச்சு இங்கே சப்ஸ்டிரேட் ஆகும் இந்த நச்சு தான் என்சைம் எதிர்வினைக்கு சப்ஸ்டிரேட் ஆகும் எனவே நம்மிடம் எஸ் க்கு எதிரான டீ உள்ளது 1v க்கு எதிராக 1S இட்டு அமைக்கும் வரைபடம் லைன்வீவர் பர்க்கி பிளாட் என்றும் இதில் Kmvm ஸ்லோப் மற்றும் 1vm இன்டர் செப்ட் என்பதை நாம் நம் சொற்பொழிவு 5 இல் கொடுக்கப்பட்ட மூலப் பொருளிலிருந்து அறிவோம் இப்பொழுது நம் தேவையுடன் நமக்கு கொடுக்கப்பட்டதை எவ்வாறு இணைப்பது நமக்கு முதலில் திசைவேகத்தின் அளவுகள் அதாவது வேலாசிட்டிஸ் v velocities தேவை காரணம் நமக்கு 1v எதிராக 1s இட்டு ஒரு வரைபடம் அமைக்க வேண்டும் இதுபோன்ற தகவல்களை வைத்து நாம் ஆராயும்பொழுது ஒவ்வொரு நேர இடைவெளிக்கும் சராசரி வேலாசிட்டி கணக்கிடலாம் இங்கே நாம் ஜீரோ விலிருந்து பத்து நிமிடம் வரை முதல் இடைவெளியாக பத்திலிருந்து இருபது நிமிடம் வரை இரண்டாவது இடைவெளியாக இருபதிலிருந்து 50 மூன்றாவது இடைவெளியாக ஐம்பதிலிருந்து நூறு நான்காவது இடைவெளியாக எடுத்துக்கொள்ளலாம் வேலாசிட்டிஸ் v velocities ஐ நாம் டெல்டா எக்ஸ் delta XX ஐ நேரத்தின் மாற்றம் அதாவது டெல்டா டி delta tt ஆல் வகுப்பு தன் மூலம் கண்டறியலாம் ஆனால் இங்கே நேரம் கன்சன்ட்ரேஷனை சார்ந்துள்ளது விகிதத்தை சார்ந்து அல்ல பொதுவாக விகிதத்தை கணக்கிட இடைவெளியின் நடுபுள்ளியை அதாவது மிட் பாயிண்ட் எடுத்துக்கொள்ளப்படும் இங்கே இந்த முதல் மதிப்பில் நம் இடைவெளி 0 10 எனவே இதன் சராசரி 5 நாம் இதன் விகிதத்தை கணக்கிட்டு நேரத்தை ஐந்து என குறிப்போம் இதை எவ்வாறு செய்வது என்று நான் கூறுகிறேன் வி என்பது மைனஸ் டெல்டா எஸ் delta S S டெல்டா டி delta tt v St முதலாவதில் பத்து நிமிடத்தில் அதன் மதிப்பு 17 7 ஜீரோ வில் அதன் மதிப்பு 20 எனவே 17 7 இலிருந்து 20 ஐ கழித்தால் டெல்டா எஸ் பத்திலிருந்து ஜீரோவை கழித்தால் நமக்கு டெல்டா டீ கிடைக்கும் இவ்வாறு நாம் கணக்கிட்டால் 17 7 இலிருந்து 20 கழித்தால் நமக்கு மைனஸ்2 3 கிடைக்கும் மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ் ஆகும் எனவே அதை பிளஸ் 2 3 2 3 என எடுத்துக் கொள்வோம் 3 ஐ 10 ஆல் வகுத்தால் 0 23 கிடைக்கும் மில்லி மோலார் இல் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே 0 23 மில்லி மோல் பர் மினிட் milli mole minute ஆகும் 85mM நாம் 0 10 க்கு நடுபுள்ளியை அதாவது மிட் பாயிண்ட் ஒதுக்க வேண்டும் எனவே 5 நிமிடத்தை நடு புள்ளியாக கொள்வோம் ஆக நேரம் 5 நிமிடம் ஆக இருக்க இதற்கு நேரியலான மாற்றம் கொண்ட சப்ஸ்டிரேட் கன்சன்ட்ரேஷன் நாம் யூகிக்க வேண்டும் அப்போதுதான் நாம் நமது தகவலை சரியான இடைவெளிகளில் பொருத்த முடியும் இது ஒரு மதிப்பீடுதான் நாம் இவ்வாறு நடுப்புள்ளி நேரம் ஆன 5 நிமிடத்திற்கு 17 7 மற்றும் 20 க்கு இடைப்பட்ட சராசரியான 18 85 சப்ஸ்டிரேட் கன்சன்ட்ரேஷன் என எடுத்துக்கொள்வோம் அடுத்த v2 வின் மதிப்பு 15 8 17 7 அதாவது 0 19 மில்லி மோல் பர் மினிட் milli mole minute ஆகும் v 15 75mM நாம் நடுபுள்ளியை அதாவது மிட் பாயிண்ட் ஒதுக்க வேண்டும் காரணம் நாம் 1v க்கு எதிராக 1S வைத்து வரை கட்டம் அமைக்க வேண்டும் எனவே 10 20 இடைப்பட்ட 15 நிமிடத்தை நடு புள்ளியாக கொள்வோம் ஆக நேரம் 15 நிமிடம் ஆக இருக்க இதற்கு நேரியலான மாற்றம் கொண்ட சப்ஸ்டிரேட் கன்சன்ட்ரேஷன் 17 7 மற்றும் 15 8 க்கு இடைப்பட்ட சராசரியான 16 75 சப்ஸ்டிரேட் கன்சன்ட்ரேஷன் என எடுத்துக்கொள்வோம் ஆக நேரம் 15 நிமிடம் சப்ஸ்டிரேட் கன்சன்ட்ரேஷன் 16 75 என எடுத்துக்கொள்வோம்

எனவே நேரம் ஐந்து எனக் கொண்டால் அதற்கு v நாம் கணக்கிட்டது 0 23 ஆகும் இதற்கு ஏற்படையான சப்ஸ்டிரேட் கன்சன்ட்ரேஷன் 18 85 நேரியல் ஆன தொடர்பை கொண்டால் இதுபோல நேரம் 15 நிமிடத்தில் S16 75 மற்றும் v 0 இவை இரண்டிற்கான கணக்கிடுதல் நாம் விரிவாக செய்து பார்த்தோம் இதுபோலவே நாம் மற்ற நேரங்களுக்கும் அதாவது 35 நிமிடங்கள் 75 நிமிடங்கள் ஆகிய நேரத்தின் நடு புள்ளிகளுக்கு ஏற்படையான சப்ஸ்டிரேட் கன்சன்ட்ரேஷன் நேரியல் ஆன தொடர்பை கொண்டு கணக்கிட்டு v சராசரி அளவாக அந்த குறிப்பிட்ட இடைவெளிக்கு கணக்கிட வேண்டும் அடுத்ததாக நாம் இதை 1v க்கு எதிராக 1S வைத்து வரை கட்டம் அமைக்க வேண்டும் நம்மிடம் v மற்றும் S கான மதிப்புகள் உள்ளன அவற்றை நாம் தலைகீழாக்கி அதாவது 118 85 என வகுத்தால் 0 இதை நீங்களும் கணக்கிட்டுப் பாருங்கள் பிழை ஏதும் உள்ளதா என்று இதுபோல 116 75 வகுத்தால் 0 06 கிடைக்கும் இதுபோல 113 2 வகுத்தால் நமக்கு 0 8 வகுத்தால் நமக்கு 0 128 கிடைக்கும் இதுபோல v1 நேர்மாறு 1v அதாவது 1 0 23 4 35 10 19 5 26 10 173 5 78 10 112 8 93 ஆகும் இப்போது ஒரு விரி தாள் உபயோகித்து இந்த புள்ளிகளை இட்டு நாம் வரை கட்டம் அமைக்கலாம் வரைபடத்தாள் கொண்டும் இதை செய்யலாம் நாம் எவ்வாறு விரி தாள் உபயோகிக்கலாம் என்பதை உங்களுக்கு நான் இங்கு காட்டுகிறேன் இந்த பத்தியில் அதாவது காலம் இல் 1S மதிப்புகளை இடவேண்டும் இந்த பத்தியில் 1v மதிப்புகள் இடவேண்டும் இந்த பட்டியலில் உள்ள மதிப்புகள் 1S எதிராக 1v இட்டு ஒருவரை கட்டம் அமைக்க வேண்டும் நாம் ஒருவரை கட்டத்தில் 1v எதிராக 1S மிட்டாய் நமக்கு இந்த புள்ளிகள் கிடைக்கும் இந்த எம் எஸ் எக்ஸெல் இல் உள்ள விரி தாள் அதாவது ஸ்பிரட்ஷீட் இந்த புள்ளிகளை வைத்து மிகச்சிறந்த கோடு நமக்கு கிடைக்க வழிவகுக்கும் நமக்கு மிகச்சிறந்த கோடு பொருத்தம் இந்த புள்ளிகளில் இருந்து கிடைக்க இங்கே 0 9879 மீச்சிறு இருபடி மதிப்பு மற்றும் இந்த கோடின் இக்குவேஷன் நமக்கு கிடைப்பது 58 348 x மற்றும் 1 4559 இதில் y என்பது1v x என்பது 1S எனவே 1v 58 348 1S ஆல் பெருக்கப்பட்டு 1 445 ஆல் கூட்டப்படும் நீங்கள் உங்கள் வரைபடத்தாள் வைத்துக்கொண்டு இந்த கணக்கிடுதல் செய்திருப்பீர்கள் அவ்வாறு செய்தால் இந்த இடத்தில் நீங்கள் முடித்து இருப்பீர்கள் இதன் ஸ்லோப் உங்களுக்கு 58 35 என்று கிடைத்திருக்கும் இதை நாம் கணினி மென்பொருள் அதாவது சாஃப்ட்வேர் வைத்து செய்தோமானால் நமக்கு நிறைய எண்கள் கிடைக்கும் அதிலிருந்து நமக்கு தேவையான எண்ணை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதாவது பதின்ம புள்ளிக்கு அதாவது தேசிமல் பாயின்ட் பிறகு 2 இடங்கள் உள்ள எண்களை எடுத்துக் கொள்ள வேண்டும் லைன்வீவர் பர்க்கி பிளாட் மூலம் Kmvm ஸ்லோப் கிடைக்கும் என்று நாம் அறிவோம் Kmvm ஸ்லோப் 58 35 1vm இன்டர்செப்ட் பதின்மபுள்ளிக்கு அதாவது தேசிமல் பாயின்ட் பிறகு 2 இடம் எடுத்துக்கொண்டால் ஸ்லோப் Kmvm 58 35 இன்டர்செப்ட் 1vm 1 26mM இதிலிருந்து நமக்கு vm மற்றும் Km இன் மதிப்புகள் கிடைக்கிறது நாம் அறிவோம் 1v1 என்பது vm எனவே 11 46 இட்டால் நமக்கு vm இன் மதிப்பு 0 Vm இன் மதிப்பு வைத்து நாம் Km ஐ கணக்கிடலாம் Kmvm என்பது 58 35 என்று அறிவோம் எனவே Km என்பது 58 35 மற்றும் 0 69 இன் பெருக்கல் அதாவது 40 26 mM ஆகும் மைக்கேலிஸ் மென்டென் அளவுகோல்கள் vm 0 69 mMmin மற்றும் Km 40 இதுவே நம்முடைய பாகம் a வின் பதிலாகும் இனி பாகம் b பார்ப்போம் பாகம் b க்கு நாம் மறுபடியும் அதே கேள்வியை எழுப்புவோம் நமக்கு என்ன தேவை ஒட்டுமொத்த என்சைம் கன்சன்ட்ரேஷன் ஐ மூன்று மடங்காக பெருக்கினால் திரவியத்தில் உள்ள X இன் அளவு 30 நிமிடத்திற்கு பிறகு நச்சு அளவாக இருக்குமா இதைத்தான் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டுள்ளது அல்லது நமக்கு என்ன தெரியும் X இன் நச்சு அளவு 7 5 மில்லி மோலார் ஆகும் அதன் கன்சன்ட்ரேஷன் 0 நிமிடத்தில் நம்மிடம் உள்ள அட்டவணை மூலம் 20 மில்லிமோலார் என்று அறிவோம் மைக்கேலிஸ் மென்டென் ஈக்குவேஷன் இந்த எதிர்வினையின் விகிதத்தை கட்டுப்படுத்துகிறது என்பதை நாம் அறிவோம் மைக்கேலிஸ் மென்டென் அளவுகோல்கள் நமக்கு பாகம் a மூலம் கிடைத்துள்ளது இப்பொழுது நம் தேவையுடன் நமக்கு கொடுக்கப்பட்டதை எவ்வாறு இணைப்பது இங்கே உள்ள நச்சு X ஐ நாம் S என எடுத்துக் கொள்வோம் நாம் ஆரம்பத்தில் இருந்த 20 மில்லிமோலார் அளவு இருந்த X 7 5 மில்லிமோலார் அளவு அடைய எவ்வளவு நேரம் எடுக்கும் என்பதை கண்டறிய வேண்டும் இது 30 நிமிடத்திற்கு மேல் இருந்தால் 30 நிமிடம் அடையும்பொழுது அதன் அளவு 7 5 மில்லிமோலார் மேலிருக்கும் அதுவே 30 நிமிடத்திற்கு உள் 7 5 அடைந்தால் நமக்கு குறித்த 30 நிமிடத்தில் அதன் அளவு 7 5 மில்லிமோலார் ஐ விட குறைவாக தான் இருக்கும் எனவே நச்சுத்தன்மை இருக்காது S ஐ கண்டுபிடிக்க நாம் வி என்பது விகிதம் S பேட்ச் அமைப்பிலிருந்து குறையும் விகிதம் வி என்பது dSdt என்றும் S இன் குவியும் விகிதம் எதிர்மறையாக குவியும் விகிதம் இங்கே vmSKmS v dSdtvmSKmS இதை நாம் தீர்வு காண வகையீட்டுச் சமன்பாடு அதாவது டிஃபரண்டியல் ஈக்குவேஷன் மற்றும் கழித்தல் குறியுடன்KmSS பெருகினால் நமக்கு vm dtகிடைக்கும் KmSSdSvm dt வகையீட்டுச் சமன்பாடு அதாவது டிஃபரண்டியல் ஈக்குவேஷன் இதை தீர்வு காணும் பொழுது நாம் எல்லா உரிய மாறிகளையும் அதாவது வேறியபிள்ஸ் ஒரு புறம் அதாவது எல்லா S ஐயும் ஒருபுறம் இடவேண்டும் அதை நாம் செய்து விட்டோம் எனவே KmS1dSvm dt தொகை ஈட்டுதல் மூலம் நமக்கு KmlnS Svmtகிடைக்கும் KmlnS Svmt தொகைஇடல் அதாவது இண்டெகரேஷன் இன் எல்லைகள் S0 விலிருந்து S என S க்கு மற்றும் t0 இதிலிருந்து t என t க்கு மற்றும் t00 என வைத்து தொகைஇடல் அதாவது இண்டெகரேஷன் செய்தால் நமக்கு Kmln SS0vm KmlnS0Svmt இங்கே ஒட்டுமொத்த என்சைம் கன்சன்ட்ரேஷன் மூன்று மடங்காக பெருக்கும் பொழுது என்ன ஆகும் புதிய ஒட்டுமொத்த என்சைம் கன்சன்ட்ரேஷன் பழைய ஒட்டுமொத்த என்சைம் கன்சன்ட்ரேஷனை விட மூன்று மடங்கு பெருகியுள்ளது இந்த புதிய ஒட்டுமொத்த என்சைம் கன்சன்ட்ரேஷன் எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தும் இதுதான் நமக்கு தேவையானது எனவே கீழ்க்கண்டவாறு நாம் கணக்கிட்டால் நம்முடைய அதிகபட்ச விகிதம் vm vmk3Et vmk3Et vmk33Et since Et3Et எனவே vm3k3Et3vm30 07mMmin 1 மற்றதெல்லாம் நேரடியானது சப்ஸ்டிரேட் இன் நேரத்தை சார்ந்த மாறுதலை நாம் சற்று முன் கண்டுபிடித்தோம் அதை நாம் தகுந்த இடத்தில் இட வேண்டும் இதில் நாம் பதிலீடு செய்தால் 40 520 7 07t t 25 1 நிமிடங்கள் எனவே X இன் கன்சன்ட்ரேஷன் ஆரம்ப அளவான 20 மில்லிமோலார் இலிருந்து 7 5 மில்லிமோலார் ஆக குறைய 25 நிமிடங்கள் எடுத்துக் கொண்டுள்ளது அது 30 நிமிடம் விட குறைவானது எனவே 30 நிமிடத்திற்கு எஞ்சியுள்ள X இன் அளவு நச்சு அளவை விட குறைவாகவே இருக்கும்